மதிய வணக்கம் நாம் ப்ராஜெக்ட் மானிட்டரிங்கின் மற்றுமொரு முக்கியமான அம்சமாக கருதப்படும் கன்ட்ரோல் அதாவது சேஞ்ச் கண்ட்ரோல் மற்றும் சாஃப்ட்வேர் கான்ஃபிகுரேஷன் மேனேஜ்மென்ட் பற்றி பார்ப்போம் முதலாவதாக சேஞ்ச் கண்ட்ரோல் பற்றி விவாதிப்போம் பின்னர் கான்ஃபிகுரேஷன் மேனேஜ்மென்டிற்கு செல்வோம் எனவே டாக்குமென்ட்ஸை உருவாக்கும்போது அதாவது யூசர் ரிக்கொயர்மென்ட் டாக்குமெண்டை உருவாக்கும் போது பலவிதமான பதிப்புகள் உள்ளன ஏனெனில் அது சுற்றுகளுக்கு அதாவது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் செயலில் பலவகையான கட்டங்களுக்கு மற்றும் பகுப்பாய்விற்கு செல்வதால் ஆகும் இந்த நேரத்தில் மேற்கொள்ளப்படும் சேஞ்ச் கண்ட்ரோல் செயலானது ஒரு முறைசாரா மற்றும் நெகிழ்வான செயலாக இருக்கலாம் மற்றும் அதிலுள்ள விவரங்கள் என்ன என்று பின்னர் பார்ப்போம் சில புள்ளிகளில் இறுதியான பதிப்பு முடக்கப்பட்டது என்று கருதப்படுகிறது மற்றும் வேறு சில புள்ளிகளில் இந்த டாக்குமெண்ட் ஆனது இறுதிப் பதிப்பாக உருவாக்கப்படுகிறது நாம் எந்த டாக்குமெண்டை டெவலப்மென்ட் செயலில் முடக்குகிரோமோ பின்னர் அது பேஸ் லைன் பதிப்பாக கருதப்படும் பேஸ் லைன் ப்ராடக்ட்ஸ் பொதுவாக மற்ற ப்ராடக்ட்ஸ் உருவாக்குவதில் அல்லது பிற டாக்குமெண்ட்கள் உருவாக்கத்திற்கு அடிப்படையாகக் கருதப்படுகிறது உதாரணமாக இன்டர்பேஸ் டிசைன் டாக்குமென்ட்ஸை உருவாக்கும்போது அதை நீங்கள் பேஸ் லைன் யூசர் டாக்குமெண்டில் இருந்து உருவாக்க முடியும் இப்போது பேஸ் லைன் டாக்குமெண்ட்டில் ஏதாவது மாறுதல்கள் செய்யும்போது அது நாக் ஆன் விளைவுகளை பிராஜக்டின் மற்ற பகுதிகளில் உருவாக்குவதற்கு வாய்ப்பு உள்ளது இதனால் பிராஜக்டின் மற்ற பகுதிகள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது நீங்கள் ஏதாவது மாற்றத்தை பேஸ் லைன் டாக்குமெண்டில் செய்ய முடியும் ஆனால் சில நேரங்களில் இந்த மாற்றமானது தேவையான ஒன்றாக கருதப்படுகிறது இந்த காரணத்தினால்தான் அடுத்தடுத்த மாறுதல்கள் டாக்குமெண்ட்டில் செய்யும்போது அவற்றை கடுமையான கட்டுப்பாட்டுடனும் கவனத்துடன் செய்ய வேண்டும் இப்போது வழக்கமான மாறுதல்கள் கண்ட்ரோல் செயலில் என்ன என்பதை பார்ப்போம் என்ன மாதிரி படிகள் பின்தொடர படுகின்றன கண்ட்ரோல் செயலை மாற்றுவதற்கு முதலாவதாக 1 அல்லது பல பயனாளர்களிடம் இருந்து உணர்ந்து கொண்டது என்னவென்றால் மாற்றம் என்பது தேவையானது என்று அவ்வாறு உணர்ந்து கொண்டதிலிருந்து யூசர் மேனேஜ்மென்ட் மாற்றம் என்பது பயனாளர்களுக்கு உபயோகமானது என்று கருதப்படுகிறது பின்னர் அதை டெவலப்மென்ட் மேனேஜ்மென்டிற்கு அனுப்பி வைக்கப்படுகிறது பின்னர் டெவலப்மென்ட் குழுவிலுள்ள டெவலப்பர் அதிலுள்ள நடைமுறை என்ன என்பதை கணக்கிடுகிறார் மற்றும் அந்த மாறுதல்களுக்கு எவ்வளவு செலவாகும் என்பதை கணக்கீடு செய்கிறார் அந்த செலவானது நடைமுறையில் சாத்தியம் ஆனது என்றால் அடுத்த படிக்கு செல்லலாம் இதேபோல் அவர்கள் மாறுதல்களை மாற்றுவதற்கு எவ்வளவு செலவாகும் என்று மதிப்பிடுகிறார் பின்னர் டெவலப்மென்ட் மேனேஜ்மென்ட் யூசர் மேனேஜ்மென்ட்க்கு அறிக்கையை திரும்ப அனுப்புகின்றனர் இந்த செலவு மாறுதல்களுக்கு தேவைப்படும் என்றால் பின்னர் யூசர் மேனேஜ்மென்ட் செலவை பொருத்து மாறுதல்களை அனுமதிக்கலாமா என்பது பற்றி முடிவு எடுக்கின்றனர் செலவு அதிகம் என்றால் அவர்கள் அதற்கு மேல் செல்வதில்லை அல்லது செலவு ஏற்றுக்கொள்ளக் கூடியது என்றால் அதற்கு அவர்கள் பச்சைக்கொடி காட்டி விடுகின்றனர் அதாவது மாறுதல்களுக்கு சரி என்று சொல்லி டெவலப்மெண்ட் குழுவுக்கு மாறுதல்களை செய்ய சொல்லி அனுமதிக்கின்றனர் இப்போது யூசர் மேனேஜ்மென்ட் ஒத்துக் கொண்ட பிறகு ஒன்று அல்லது பல டெவலப்பர்கள் அங்கீகரிக்கப்பட்டு எந்த கூறுகள் எல்லாம் மாற்றத்திற்கு உள்ளாக்கப்பட வேண்டுமோ அவற்றையெல்லாம் நகல் எடுத்துக் கொள்ள அனுமதிக்கப்படுகின்றனர் பின்னர் அந்த நகல்கள் அவர்களால் மாற்றம் செய்யப்பட்டு ஆரம்ப பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு ஒரு சோதனை பதிப்பு பயனாளர்களிடம் அக்சப்ஸ்டன்ஸ் சோதனை செய்ய அனுப்பி வைக்கப்படுகிறது பயனாளர்கள் அக்சப்ஸ்டன்ஸ் சோதனையில் திருப்தி அடைந்து விட்டார்கள் என்றால் அந்த மாறுதல்களுக்கு சரி என்று சொல்கின்றனர் பின்னர் அந்த ப்ராடக்டின் செயல்பாட்டு வடிவிலுள்ள வெளியீட்டுக்கு அல்லது டாக்குமெண்டிற்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டு அது வெளியிடப்படுகிறது மற்றும் முதன்மையான கான்ஃபிகுரேஷன் பொருட்கள் மாற்றப்படுகிறது இந்த புது மாறுதல்களுடன் எனவே சேஞ்ச் கண்ட்ரோல் செயலின் போது ஒவ்வொரு நிறுவனத்திலும் பொதுவாக ஒன்று அல்லது மூன்று ஊழியர்கள் கான்ஃபிகுரேஷன் லைப்ரேரியன் ஆக இருப்பார்கள் கான்ஃபிகுரேஷன் லைப்ரேரியனின் முக்கியமான பணிகள் என்ன என்று பார்ப்போம் முதலில் அவர்கள் சேஞ்ச் கண்ட்ரோலுக்கு தேவையான எல்லாப் பொருட்களையும் கண்டறிய வேண்டும் அதாவது எந்த பொருள்கள் எந்த டாக்குமெண்ட்டுகளில் மாற்றத்தை மேற்கொள்வதற்கு தேவைப்படுகின்றன என்பதாகும் அவர்கள் அதை நிறுவுவதற்கும் மற்றும் சென்ட்ரல் ரிபோசிட்ரியில் உள்ள முதன்மையான நகல்களை மேற்பார்வை செய்வதற்கும் பொறுப்புள்ளவர்கள் ஆவார்கள் எனவே முதன்மையான நகல்கள் அனைத்தும் சென்ட்ரல் ரிபோசிட்ரியில் சேமித்து வைக்கப்படுகின்றன எனவே கான்ஃபிகுரேஷன் லைப்ரேரியனின் வேலைகள் என்பது சென்ட்ரல் ரிபோசிட்ரியை நிறுவுவதற்கு தேவையானவற்றை செய்துகொடுப்பது மற்றும் அதில் உள்ள ப்ராஜெக்ட் டாக்குமெண்ட் மற்றும் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் ஆகியவற்றின் முதன்மையான நகல்களை மேற்பார்வை செய்வதாகும் மேலும் மாற்றங்களில் முறையான நடைமுறைகளை அமைப்பது மற்றும் இயக்குவது அவர்களின் முக்கிய பொறுப்பாகும் அவர்கள் மாற்றங்களில் முறையான நடைமுறைகளை அமைப்பது மற்றும் இயக்குவது போன்ற முக்கிய செயல்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும் மேலும் அவர்கள் தரவுகளை முறையாக கையாளுவதற்கும் அதாவது மேலும் யாரெல்லாம் எந்த நூலக பொருட்களை எப்போது உபயோகிக்க முடியும் மற்றும் ஒவ்வொரு நூலக பொருட்களின் நிலை என்ன என்பதற்கும் பொறுப்பாகும் அதாவது எந்த பொருட்கள் உருவாக்கத்தில் உள்ளன எந்த பொருட்கள் எல்லாம் சோதனையில் உள்ளன அல்லது வெளியிடப்பட்டுவிட்டன என்பன பற்றி முறையான தகவல்களை கையாள வேண்டும் எனவே இந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் கான்ஃபிகுரேஷன் லைப்ரேரியனால் செய்யப்படுகின்றன இப்போது சாஃப்ட்வேர் கான்ஃபிகுரேஷன் மேனேஜ்மென்டில் உள்ள முக்கியமான அம்சங்களைப் பற்றி இப்போது பார்ப்போம் பொதுவாக ப்ராஜெக்டில் மாற்றங்கள் என்பது எந்த ஒரு வேலைப் பொருட்களிலும் உதாரணமாக ரிக்கொயர்மென்ட் டாக்குமெண்ட் SRS டாக்குமெண்ட் டிசைன் டாக்குமெண்ட்ஸ் கோடிங் பெஸ்ட் பிளான்ட்ஸ் போன்ற எல்லாவற்றிலும் எந்த இடத்திலும் மேற்கொள்ள முடியும் இது சில பகுதிகளான உதாரணமாக பிழையை சரி செய்வது கணக்கில் கொள்ளப்பட்ட வேலைகளை எளிமை ஆக்குவதை மாற்றியமைப்பது மற்றும் சில செயல்திறன் சிக்கல்களை கருத்தில் கொள்வது போன்றவை இவை ஒரு டாக்குமெண்டை மாற்றுபவை ஆகும் எனவே சேஞ்ச் மேனேஜ்மென்ட் என்பது கைமுறையாக அல்லது கான்ஃபிகுரேஷன் லைப்ரேரியனாலோ செய்யப்படலாம் கடைசி ஸ்லைடில் கான்ஃபிகுரேஷன் லைப்ரேரியன் உடைய பணிகள் என்னவென்று சொல்லியுள்ளேன் கான்ஃபிகுரேஷன் லைப்ரேரியன் கைமுறையாக என்ன மாறுதல்களை சேஞ்ச் மேனேஜ்மென்ட்ல் செய்ய முடியும் கைமுறையாக செய்யப்படும் சேஞ்ச் மேனேஜ்மென்ட் என்பது மேனேஜ்மென்ட் செயலில் ஒரு அதிக நேரம் எடுக்கும் செயலாகும் மேலும் அது கடினமானது அதாவது நாம் எல்லா மாறுதல்களையும் ஒரு ஒர்க் ப்ராடக்டில்கருத்தில் கொள்ளும்போது எனவே ஒரு ப்ராஜக்டில் உள்ள எல்லா ஒர்க் ப்ராடக்டையும் மாற்றம் செய்யும்போது அதை கைமுறையாக செய்வது மிகவும் கடினமான ஒன்றாகும் மேலும் அவற்றில் பலவித மாறுபாடுகள் ஒர்க் ப்ராடக்டில் இருக்கும்போது நிறைய நபர்கள் பலவித மாறுபாடுகள் மீது ஒன்றாக வேலை செய்து மாற்றும்போது அது பிரச்சினைக்கு வழிவகுக்கும் எனவேதான் கைமுறை சேஞ்ச் மேனேஜ்மென்ட் என்பது மிகவும் கடினமான ஒன்றாகும் எனவேதான் நீங்கள் தன்னியக்க முறைக்கு செல்கிறீர்கள் எனவே இந்த மாதிரி சூழ்நிலைகளில் சிஸ்டமேட்டிக் சாஃப்ட்வேர் கான்ஃபிகுரேஷன் மேனேஜ்மென்ட் செயல் என்பதை SCM என்றும் அதற்கு சில தகுந்த உபகரணங்கள் அதை பயன்படுத்துவதற்கு தேவைப்படுகிறது என்றும் பார்க்கிறோம் SCM ஐ சாஃப்ட்வேர் கான்ஃபிகுரேஷன் மேனேஜ்மென்ட் என்றும் மாறுதல்களின் தடத்தை அறிவதற்கும் மற்றும் அதை கட்டுப்படுத்துவதற்கும் உள்ள ஒரு வழிமுறையாகும் எந்தவொரு முறையான வளர்ச்சி மற்றும் பராமரிப்பு சூழலிலும் பலவிதமான ஒர்க் ப்ராடக்ட்களின் உதாரணமாக கோட் டிசைன் டாக்குமெண்ட் மற்றும் SRS டாக்குமெண்ட் போன்றவற்றில் தொடர்ச்சியான மாறுதல்கள் தேவைப்படுகின்றன மேலும் அவை சாஃப்ட்வேர்ரோடு தொடர்புடையவை அவை தொடர்ச்சியான மாறுதலாக இருக்கலாம் அதாவது அவை அவற்றின் வளர்ச்சி கட்டத்திலும் மற்றும் பராமரிப்பு கட்டத்திலும் இருக்கலாம் நீங்கள் இந்த மாற்றங்களை முறையாக நிர்வகிக்க வேண்டும் எனவே டீம் டெவலப்மெண்ட் சூழ்நிலைகள் உருவாக வாய்ப்பு உள்ளது டெவலப்மெண்டில் உள்ள ஒரு நபர் மற்றும் மேற்பார்வை குழுவிலுள்ள ஒரு நபர் மாற்றம் செய்வதற்கான கோரிக்கைகள் வரும்போது அவர்களே முடிவு எடுப்பார்கள் ஆகையால் இருவரும் சேர்ந்து அதாவது டெவலப்மெண்டில் உள்ள ஒரு நபர் மற்றும் மேற்பார்வை குழுவிலுள்ள ஒரு நபர் மற்றும் சில நபர்கள் அந்த மாறுதல்களில் உள்ள கோரிக்கைகளை மாற்றம் செய்வதற்கு ஒதுக்கப்படுகிறார்கள் எனவே ஒவ்வொரு வொர்க் ப்ராடக்டும் பல்வேறு நபர்களால் பரிசோதனை செய்யப்படுகின்றன எனவே ஒவ்வொரு வொர்க் ப்ராடக்டும் முதலில் பரிசோதனை செய்யப்பட்டு இப்போது அவற்றை மாற்ற முடியுமா அல்லது முடியாதா என்று ஆராயப்படுகிறது மாற்ற முடியும் என்றால் அவற்றை நீங்கள் மாற்றுவது சாத்தியமாகும் பின்னர் அது பல நபர்களால் மாற்றப்படுகிறது பல நபர்கள் ஒரு டாக்குமெண்டை ஒரே நேரத்தில் மாற்றும்போது பிரச்சினைகள் வரும் அது முரண்பாட்டிற்கு வழிவகுக்கும் அந்த மாதிரி சூழ்நிலைகளில் நீங்கள் ஒரு சரியான கான்ஃபிகுரேஷன் மேனேஜ்மென்ட் சிஸ்டமை பயன்படுத்தாத வரையில் பலவித பிரச்சனைகள் வரும் என்ன பிரச்சினைகள் வரும் என்பதை பார்ப்போம் எனவே கான்ஃபிகுரேஷன் மேனேஜ்மென்ட் என்றால் என்ன நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கான்ஃபிகுரேஷன் மேனேஜ்மென்ட் என்பது மாறுதல்களின் தடத்தை ஆராய்வது மற்றும் கண்ட்ரோல் செய்வது ஆகும் எனவே நாம் இவ்வாறு வரையறுக்கலாம் அதாவது சில தொகுப்பு செயல்களின் மூலம் பொருள்களின் கான்ஃபிகுரேஷனை மேற்பார்வையிடுவது அடுத்த ஸ்லைடில் நாம் கான்ஃபிகுரேஷனிலுள்ள பொருட்கள் என்ன என்று பார்ப்போம் எனவே கான்ஃபிகுரேஷன் மேனேஜ்மென்ட் என்பது சில தொகுப்பு செயல்களின் மூலம் பொருள்களின் கான்ஃபிகுரேஷனை மேற்பார்வையிடுவது மற்றும் அவற்றின் வாழ்க்கை சுழற்சி கட்டத்தில் பராமரிக்கப்படுவது இப்போது கான்ஃபிகுரேஷன் மேனேஜ்மென்டிற்கு எந்தவிதமான சூழல் தேவைப்படுகிறது என்பதை பார்ப்போம் எனவே இரண்டு விதமான கட்டங்கள் உள்ளன ஒன்று கான்ஃபிகுரேஷன் மேனேஜ்மென்ட் அதனுடைய டெவலப்மெண்ட் கட்டத்தில் பயன்படுத்துவதற்கு மற்றும் அதனுடைய பராமரிப்பு கட்டத்தில் பயன்படுத்துவதற்கு டெவலப்மென்ட் கட்டத்தின் போது ஒர்க்ப்ராடக்ட்ஸ் மாற்றப்படுவதற்கு தேவையான முன்னேற்ற செயல்கள் மேற்கொள்ளப்படுகின்றன இதேபோன்று பராமரிப்பு கட்டத்திலும் ஒர்க் ப்ராடக்ட் ஆனது பலவகையான முன்னேற்ற வழிமுறை மற்றும் பின்பற்றும் முறைகளையும் செய்யும்போது பிழைகளை சரி செய்வது உட்பட பலவித செயல்களை செய்யும்போது மாற்றப்படுகிறது எனவே மாறுதல் என்பது கான்ஃபிகுரேஷனை மாற்றுவதாக கூட இருக்கலாம் எனவே கான்ஃபிகுரேஷன் மேனேஜ்மென்ட் இந்த நேரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது எனவே ஒர்க் ப்ராடக்ட் ஆனது தொடர்ச்சியாக டெவலப்மென்ட் காலத்திலோ அல்லது பராமரிப்பு நேரத்திலோ மாற்றத்துக்கு உட்பட்டது இப்போது கான்ஃபிகுரேஷன் என்றால் என்ன என்பதைப் பற்றி பார்ப்போம் ஒர்க் ப்ராடக்டின் நிலை எந்த ஒரு நேரத்திலும் மாறுவது கான்ஃபிகுரேஷன் என்று சொல்லப்படுகிறது ஒர்க் ப்ராடக்டின் நிலைகளான SRS டாக்குமெண்ட் டிசைன் டாக்குமெண்ட் கோடிங் டெஸ்ட் பிளான் ஆகியவை ஒர்க் ப்ராடக்ட் இன் எந்த ஒரு நிலையிலும் சாஃப்ட்வேர் ப்ராடக்டின் கான்ஃபிகுரேஷனாக கருதப்படுகிறது சாஃப்ட்வேர் கான்ஃபிகுரேஷன் மேனேஜ்மென்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எவ்வாறு தடத்தை ஆய்வு செய்வது மற்றும் கான்ஃபிகுரேஷனை எவ்வாறு கட்டுப்படுத்துவது ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்டின் கால சுழற்சி முழுவதும் என்பதாகும் ஒரு திறனுள்ள கான்ஃபிகுரேஷன் மேனேஜ்மென்ட்க்கு தேவையான கான்ஃபிகுரேஷன் கருவிகளை வரிசைப்படுத்துவது அவசியமாகும் பலவகையான கான்ஃபிகுரேஷன் மேனேஜ்மென்ட் கருவிகள் உள்ளன அவற்றில் சில கருவிகள் திறந்தவெளி மென்பொருள் ஆகும் அதாவது நீங்கள் அவற்றை எந்தவித உரிம கட்டணமும் இல்லாமல் இலவசமாக பெற முடியும் மற்றும் மற்றவை வணிக ரீதியிலான கருவிகளாகும் முடிவில் நான் சில வணிக ரீதியிலான கருவிகளுக்கு என்னுடைய பட்டியலைத் தருகிறேன் மற்றும் சில இலவச திறந்தவெளி மூல கருவிகளின் பட்டியலையும் தருகிறேன் எனவே கான்ஃபிகுரேஷன் மேனேஜ்மென்ட் நடைமுறையானது இரண்டு விதமான முக்கியமான பொருட்களைக் கொண்டுள்ளது வெர்ஷன் கண்ட்ரோல் மற்றும் பேஸ் லைனை நிறுவுவது ஆகும் இப்போது கான்ஃபிகுரேஷன் மேனேஜ்மென்ட் உடன் தொடர்புடைய சில சொற்களை பார்ப்போம் முதலாவது கான்ஃபிகுரேஷன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாஃப்ட்வேர் கான்ஃபிகுரேஷன் என்பது பலவித வொர்க் ப்ராடக்ட்ஸ் கான்ஃபிகுரேஷன் கட்டுப்பாட்டில் இருப்பதாகும் கான்ஃபிகுரேஷன் என்றால் ஒர்க் ப்ராடக்டின் நிலைகளான SRS டாக்குமெண்ட் டிசைன் டாக்குமெண்ட் கோடிங் டெஸ்ட் பிளான் போன்றவை கான்ஃபிகுரேஷன் கண்ட்ரோலுக்கு கீழ் இருப்பதாகும் மேலும் அவற்றை உள்ளமைப்பு பொருட்கள் என்றும் சொல்லலாம் எனவே அவற்றுக்கு கீழுள்ள வொர்க் ப்ராடக்ட்ஸை பங்களிப்பு பொருள்கள் என்று சொல்லலாம் அது மிகவும் சுலபமானது கான்ஃபிகுரேஷனை பின்வருமாறு யோசிப்பது சில தொகுப்பான கோப்புகளை பலவிதமான ஒர்க் ப்ராடக்டின் கான்ஃபிகுரேஷன் ஆக கருதலாம் உதாரணமாக ஒரு மாதிரி சாஃப்ட்வேர் ப்ராடக்டின் கான்ஃபிகுரேஷன்னை அடுத்து வரும் ஸ்லைடில் பார்க்கலாம் இது பின்வரும் உள்ளமைப்பு பொருட்களை அல்லது ஒர்க் ப்ராடக்ட்ஸை கொண்டுள்ளது இதைத்தான் ஒர்க் ப்ராடக்ட் என்று சொல்கிறோம் இது பலவிதமான உள்ளமைப்பு பொருட்களாக பிரிக்கப்பட்டுள்ளது அவை இங்கு w1 w2 w3 இருந்து wn வரை உள்ளது இப்போது பதிப்பு என்னவென்று பார்ப்போம் அதை சாஃப்ட்வேர் ப்ராடக்டில் உள்ள டெவலப்மென்ட் மற்றும் பராமரிப்பு செயல்கள் என்றும் கருதப்படுகிறது கான்ஃபிகுரேஷன் என்பது எப்போதும் மாறக்கூடியது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெவலப்மெண்ட் மற்றும் பராமரிப்பு காலத்தில் இதையெல்லாம் சாஃப்ட்வேர் ப்ராடக்டில் மேற்கொள்கிறோம் அவையெல்லாம் கான்ஃபிகுரேஷன் என்றும் அவை ஒன்றாகவோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட உள்ளமைப்பு பொருளாகவோ இருக்கலாம் மேலும் அவை எப்போதும் மாறக்கூடியவை நாம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உள்ள ஏற்கனவே உள்ள கான்ஃபிகுரேஷன்னை பற்றி கேட்கும்போது இரண்டு நாட்களுக்கு முன்னால் உள்ள கான்ஃபிகுரேஷன் என்று கேட்போம் எனவே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் என்று ஏற்கனவே உள்ள கான்ஃபிகுரேஷன்னை குறிப்பிடுவது அவசியமாகும் உதாரணமாக ஒரு வாரத்திற்கு முந்தைய கான்ஃபிகுரேஷன் என்றோ அல்லது ஒரு வருடத்திற்கு முந்தைய கான்ஃபிகுரேஷன் என்றோ சொல்லலாம் இவ்வாறாக நாம் கான்ஃபிகுரேஷனை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உள்ள என்று கூற வேண்டும் எனவே பதிப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஏற்கனவே உள்ள கான்ஃபிகுரேஷனை குறிப்பதாகும் மிக விளக்கமாக சொல்வோம் என்றால் பதிப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஏற்கனவே உள்ள கான்ஃபிகுரேஷனை குறிப்பதாகும் மிக நுட்பமாக பதிப்பு என்பது எண் முறையாகும் அது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட கான்ஃபிகுரேஷனை கண்டுபிடிப்பது ஆகும் இது ஏன் முக்கியம் இது எவ்வாறு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட கான்ஃபிகுரேஷனை கண்டுபிடிப்பது ஆகும் எவ்வாறு இந்த எண் முறை அடையப்படுகிறது இது கான்ஃபிகுரேஷன் கருவிகள் மூலம் குறிப்பிட்ட கோப்புகளை குறிப்பதன் மூலம் பதிப்பு குறிப்பிடப்படுகிறது ஒரு சாஃப்ட்வேர் வெளியிடப்படுகிறது மற்றும் அது பயனாளர்களால் பயன்படுத்தப்படுகிறது என்றால் பலவிதமான பிழைகள் கண்டுபிடிக்கப்படலாம் மற்றும் மேம்பாடுகள் அவற்றின் செயல்களை முன்னேற்றுவதற்கு செய்யப்படுகிறது எனவே அதை சாஃப்ட்வேரின் புதிய வெளியீடு எனவும் சாஃப்ட்வேரின் புதிய வெளியீடு சிஸ்டமின் பழைய நோக்கங்களை மேம்படுத்துவது ஆகும் உங்களுக்கு தெரியும் பலவிதமான பதிப்புகள் வரும் அதாவது சாஃப்ட்வேரின் பலவிதமான பதிப்புகள் வெளிவரும் அது மைக்ரோசாப்ட் ஆக இருக்கலாம் எனவே புது ஒரு சாஃப்ட்வேரின் புது வெளியீடு என்பது சிஸ்டமின் பழைய நோக்கத்தை மேம்படுத்துவது ஆகும் எனவே பொதுவாக ப்ராடக்டின் பதிப்பை m என்றும் மற்றும் அதன் வெளியீட்டை n என்றும் சுலபமாக பதிப்பு m இதில் m எம் என்பது பதிப்பையும் n என்பது வெளியீட்டையும் குறிக்கிறது இப்போது விரைவாக திருத்தம் என்ன என்றால் என்பதை பார்ப்போம் ஒருசிஸ்டமின் திருத்தம் என்பது எண் முறையாகும் இது கான்ஃபிகுரேஷன் பொருளின் நிலையை எந்த நேரத்திலும் கண்டுபிடிக்க பயன்படுகிறது எனவே நீங்கள் மதிப்புக்கும் திருத்தத்திற்கும் இடையேயான வித்தியாசத்தை கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும் எனவே சிஸ்டமின் திருத்தம் என்பது எண் முறையாகும் இது கான்ஃபிகுரேஷன் பொருளின் நிலையை எந்த நேரத்திலும் கண்டுபிடிக்க பயன்படுகிறது நிலை என்பது ஒவ்வொரு முறையும் வொர்க் ப்ராடக்ட் புதுப்பிக்க படுவதை குறிக்கும் அது மாறக்கூடும் எனவே நீங்கள் புரிந்திருக்க முடியும் வொர்க் ப்ராடக்ட் என்பது தொடர்ச்சியாக புதுப்பிக்ககூடியது அதனுடைய விரும்பிய நிலை வரும் வரைக்கும் விரும்பிய நிலை வந்த பின்னரும் சில ஒர்க் ப்ராடக்ட் சில தொடர்ச்சியான புதுப்பித்தலுக்கு செல்ல முடியும் எனவே ஒரு வெற்றிகரமான நிலை சாஃப்ட்வேர் ப்ராடக்டில் வெற்றிகரமான திருத்தம் என்று சொல்லப்படுகிறது எனவே நீங்கள் எப்போதெல்லாம் புதுப்பித்தல் மேற்கொள்றீர்களோ அப்போதெல்லாம் திருத்தம் என்று கருதப்படுகிறது ஒரு வொர்க் ப்ராடக்டின் தொடர்ச்சியான நிலை என்பது தொடர்ச்சியான திருத்தம் என்று கருதப்படுகிறது எனவே ஒவ்வொரு நேரமும் உள்ளமைப்பு பொருள்கள் புதுப்பிக்கப்படுகின்றன எந்த நேரமும் எந்த உள்ளமைப்பு பொருளும் உதாரணமாக கோட் அல்லது டிசைன் டாக்குமெண்ட் அல்லது SRS டாக்குமெண்ட் புதுப்பிக்கப்பட்டு ஒரு புது திருத்தம் உருவாக்கப்படுகிறது பின்னர் அது ஒர்க் ப்ராடக்டின் ஒரு குறிப்பிட்ட நிலையை அதன் திருத்த எண்களின் மூலம் குறிக்க முடியும் ஒவ்வொரு முறையும் நாம் புதுப்பித்தல் மேற்கொள்ளும்போது அதற்கு கொடுக்கப்பட்ட எண்களின் மூலம் ஒரு குறிப்பிட்ட ஒர்க் ப்ராடக்டின் நிலையை குறிக்க முடியும் அதுவே திருத்த எண் ஆகும் இப்போது பேஸ் லைன் என்றால் என்ன என்று பார்ப்போம் பேஸ் லைன் என்பது சாப்ட்வேரின் உள்ளமைப்பு ஆகும் அவை முறையாக பகுப்பாய்வு செய்யப்பட்டு மற்றும் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு மற்றும் அது மற்ற வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருப்பதாகும் எனவே முதலில் சாஃப்ட்வேர் உள்ளமைப்பு ஏற்கனவே டெவலப்பர்களால் பகுப்பாய்வு செய்யப்பட்டு மற்றும் பயனர்களால் பார்க்கப்பட்டு மற்றும் அவர்களால் ஒப்புக் கொள்ளப்பட்டு செய்வதாகும் மற்றும் அது சாஃப்ட்வேர் ப்ராடக்டின் மற்ற வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருப்பதாகும் வேரியண்ட் என்பது பல்வேறு பதிப்பாகும் மற்றும் அவை இணைந்து இருக்க விரும்பும் பதிப்புகள் எனவே அவைகள் பல்வேறுபட்ட பதிப்புகள் மற்றும் அவை இணைந்து இருக்க விரும்பும் பதிப்புகள் அவ்வகை பதிப்புகள் சாஃப்ட்வேரை பல்வேறுபட்ட ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இயங்க வைப்பதாகும் எனவே அவற்றிற்கு அவற்றை செயல்படுத்த பலவிதமான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மற்றும் பலவிதமான ஹார்ட்வேர் நடைமேடைகள் மற்றும் பலவிதமான பிரவுசர்கள் தேவைப்படுகின்றன எனவே ஒரு சிறிய உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் அதாவது கணித கணக்கீட்டு தொகுப்பிலுள்ள ஒரு வேரியண்ட் யுனிக்ஸ் அடிப்படையிலான கணினியிலும் மற்றொன்று மைக்ரோசாப்ட் விண்டோ அடிப்படையிலான கணினியிலும் மற்றொன்று சோலாரிஸ் அடிப்படையிலான கணினியிலும் வேலை செய்கிறது மற்றொரு உதாரணம் உங்களில் சிலபேர் லேடெக்ஸ் உபயோகித்து இருக்கலாம் பொதுவாக லேடெக்ஸ் யூனிக்ஸ் பதிப்பில் வேலை செய்யும் ஆனால் அதன் மற்றொரு வேரியண்ட் அதாவது நீங்கள் விண்டோஸ் பதிப்பு உபயோகித்தால் லேடெக்ஸின் மற்றொரு வேரியண்ட் என்பது மைக் டெக்ஸ் ஆகும் இது ஒரு உரை செயலாக்க சாஃப்ட்வேர் ஆகும் வேரியண்ட் என்பது தேவைப்படுகிறது எங்கு எனில் சாஃப்ட்வேர் எங்கெல்லாம் விருப்பமான செயல்களை கண்டிப்பாக உபயோகப்படுத்த வேண்டும் என்ற நிலை வருகிறதோ அங்கெல்லாம் உதாரணமாக ஒரு புதிய பயனாளருக்கு அது ஒரு புதிய பதிப்பாகவும் ஒரு நிறுவனத்திற்கு அது நிறுவன பதிப்பாகவும் மற்றும் ஒரு அனுபவமுள்ள பதிப்புக்கு அதை நீங்கள் ப்ரொபஷனல் பதிப்பு என்றும் கூறமுடியும் எனவே வேரியண்ட் என்பது பொதுவாக உருவாக்கப்படுகிற அதாவது செயல்பாட்டு கட்டத்தில்லோ டெவலப்மெண்ட் கட்டத்தில்லோ எப்போது சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் ஆனது ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படுத்தப்படும் செயல்முறைகள் தேவைப்படுகிறதோ மற்றும் அப்போது நீங்கள் பலவகையான வேரியண்ட்டை உபயோகிக்க முடியும் ஆரம்பத்தில் சாஃப்ட்வேரை விநியோகம் செய்யும்போது பல பதிப்புக்களை கொண்டிருக்கலாம் எனவே ஆரம்பத்தில் விநியோகம் செய்யப்படும் சாஃப்ட்வேர் பல பதிப்புகளை கொண்டிருக்கலாம் மற்றும் பின்னாளில் பல வேரியண்ட் உருவாக்கப்படலாம் இப்போது SCM மின் பயன்பாடு என்ன ஏன் சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட் பயன்படுத்தப்படுகிறது அதன் பயன்பாடு என்ன என்பது பற்றி பார்ப்போம் பலவகையான பயன்பாடுகள் உள்ளன அவற்றில் மிக முக்கியமான பயன்பாடாக நான் இங்கே எழுதியுள்ளேன் ஏன் சாஃப்ட்வேர் கான்ஃபிகுரேஷன் மேனேஜ்மென்ட் தேவை என்று முதலாவதாக இணையாக உபயோகிக்கப்படும் பிரச்சினைகள் தொடர்பாக பயன்படுகிறது எனவே முதல் கான்ஃபிகுரேஷன் பொருள் ஒரே நேரத்தில் பல பயனாளர்கள் அல்லது பல டெவலப்பர்கள் ஒரே நேரத்தில் பயன்படுத்த முயற்சிப்பது பின்னர் அது முரண்பாட்டிற்கு வழிவகுக்கிறது எனவே இணையாக உபயோகிக்கப்படும் செயல்களில்லுள்ள பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு நாம் கண்டிப்பாக சாஃப்ட்வேர் கான்ஃபிகுரேஷன் மேனேஜ்மெண்டிற்கு செல்ல வேண்டும் அதே மாதிரி மாற்றங்கள் செய்யப்படாத போது பல நேரங்கள் என்ன தேவைப்படுகிறது என்றால் நாம் சிலவற்றை தவறாக செய்கிறோம் அவற்றை திரும்ப செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறோம் எனவே மாற்றங்களை திரும்ப செய்வதற்கு கான்ஃபிகுரேஷன் மேனேஜ்மென்ட் தேவைப்படுகிறது மற்றொன்று சிஸ்டமை கணக்கில் கொள்வதற்கு கண்காணிப்பதற்கு அதாவது யாரெல்லாம் மாற்றங்களை செய்தார்கள் எப்போது செய்தார்கள் எதற்காக செய்தார்கள் என்பவற்றை சேகரிப்பதற்கு எனவே எல்லா விவரங்களையும் கண்காணிக்கும் போது நீங்கள் அந்த நுட்பத்தை சிஸ்டம் அக்கவுண்டிங் என்று சொல்லலாம் மேலும் இது மற்றொரு காரணமாக இருக்கலாம் ஏன் SCM தேவைப்படுகிறது என்பதற்கு இதேபோன்று பல்வேறுவிதமான வேரியண்டை கையாளும்போது மற்றும் பிழைகளை சரிசெய்வதில் உதவுகிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேரியண்ட் பற்றி எவ்வாறு அவற்றை கையாளுவது அவற்றை எவ்வாறு சமாளிப்பது மற்றும் பிழைகளை சரி செய்ய எப்படி உதவுவது அவற்றிற்கெல்லாம் நீங்கள் சாஃப்ட்வேர் கான்ஃபிகுரேஷன் மேனேஜ்மென்ட்டை பயன்படுத்த முடியும் இதேபோன்று ப்ராஜெக்டின் உறுதியான நிலைகளை சேகரிக்கும்போது ப்ராஜெக்டின் தற்போதைய நிலை என்ன நீங்கள் ப்ராஜெக்டின் உண்மையான நிலையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் அதற்கு சாஃப்ட்வேர் கான்ஃபிகுரேஷன் மேனேஜ்மென்ட்டை பயன்படுத்த முடியும் மேலும் அதுபோல வொர்க் ப்ராடக்டை அங்கீகரிக்கப்படாதவர்கள் பயன்பாட்டிலிருந்து தவிர்க்க முடியும் ப்ராஜக்ட் மேனேஜர் வொர்க் ப்ராடக்டை பயன்படுத்துவதற்கு அனுமதி வழங்குவார் அனுமதி இன்றி யாரும் பயன்படுத்த முடியாது யாராவது வொர்க் ப்ராடக்டை அங்கீகரிக்கப்படாத முறையில் பயன்படுத்த முயற்சி செய்தால் அது தவிர்க்கப்படும் நீங்கள் சாஃப்ட்வேர் கான்ஃபிகுரேஷன் மேனேஜ்மென்ட்டை பயன்படுத்தி இருந்தாள் எனவே இதுவே இன்னொரு காரணம் வொர்க் ப்ராடக்டை அங்கீகரிக்கப்படாதவர்களின் பயன்படுத்த முயல்வதை தடுப்பது சாஃப்ட்வேர் கான்ஃபிகுரேஷன் மேனேஜ்மென்டை பயன்படுத்துவதன் மூலம் அடைய முடியும் எனவே இவையெல்லாம் பல்வேறு காரணங்கள் சாஃப்ட்வேர் கான்ஃபிகுரேஷன் மேனேஜ்மென்டை உபயோகிப்பதற்கு இவையெல்லாம் வெளிப்படையாக விளக்கம் கொடுக்கப்பட்டு விட்டன இப்போது நாம் எவற்றையெல்லாம் பற்றி பார்த்தோம் என்று பார்ப்போம் நாம் முதலாவதாக சேஞ்ச் கண்ட்ரோல் இன் பயன் என்ன என்பது பற்றியும் ஏன் தேவைப்படுகிறது என்பது பற்றியும் பார்த்தோம் மேலும் அவற்றில் உள்ள பல்வேறு பணிகள் என்ன என்பது பற்றியும் பார்த்தோம் எவ்வாறு ஒரு நிறுவனத்தில் சேஞ்ச் கண்ட்ரோல் அடையப்படுகிறது என்பது பற்றியும் பார்த்தோம் மேலும் நாம் அவற்றை செய்வதற்கான நடைமுறைகள் என்ன என்பது பற்றியும் பார்த்தோம் மேலும் நாம் சாஃப்ட்வேர் ப்ராஜக்ட் மேனேஜ்மெண்டிலுள்ள கூறுகள் பற்றியும் விளக்கினோம் சாஃப்ட்வேர் ப்ராஜக்ட் மேனேஜ்மெண்ட் என்றால் என்ன அவற்றின் பயன்கள் அவற்றின் முக்கியத்துவம் மேலும் எந்த சூழலில் அவற்றை உபயோகிக்க வேண்டும் என்பது பற்றியும் பார்த்தோம் உதாரணமாக நான் இதைச் சொன்னேன் இது டெவலப்மெண்ட் கட்டத்தில் தேவையானது என்று மேலும் இது பராமரிக்கப்படும் கட்டத்திலும் தேவைப்படும் என்றும் மேலும் பலவிதமான பயன்பாடுகள் என்ன என்பது பற்றியும் சொன்னேன் நான் பல்வேறு விதிமுறைகளை பற்றியும் சொன்னேன் வரையறுத்த பொதுவான விதிமுறைகள் ஆன ஒரு மாணவராக நீங்கள் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும் கான்ஃபிகுரேஷன் மேனேஜ்மென்டில் உள்ள பல்வேறு சொற்கள் பற்றி அவை கான்ஃபிகுரேஷன் என்றால் என்ன உள்ளமைப்பு பொருள் என்றால் என்ன பேஸ் லைன் பொருள் என்றால் என்ன மற்றும் திருத்தம் என்றால் என்ன வெளியீடு என்றால் என்ன எனவே இந்த வகையான அடிப்படையான பொருட்களைப் பற்றி விவாதித்தோம் அடுத்ததாக நாம் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டியது கான்ஃபிகுரேஷன் மேனேஜ்மென்டில் உள்ள அடிப்படை விதி முறைகள் பற்றி பின்னர் நாம் அதை எவ்வாறு செய்யப்படுகிறது என்பது பற்றியும் செயல்கள் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பற்றியும் நீங்கள் எதை பின்பற்ற வேண்டும் கான்ஃபிகுரேஷன் மேனேஜ்மென்டில் என்பது பற்றியும் பார்த்தோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கைமுறையாக கான்ஃபிகுரேஷன் மேனேஜ்மென்ட் கான்ஃபிகுரேஷன் லைப்ரேரியனால் செய்யப்படுவது பற்றியும் மேலும் அது கடினமானது என்றும் உங்களுக்கு ஒரு தன்னிச்சையான செயல்முறை தேவைப்படும் என்பது பற்றியும் பார்த்தோம் எனவே என்ன கருவிகள் எல்லாம் தன்னிச்சையாக செய்யப்படுவதற்கு உள்ளன சில கருவிகள் இலவசமாக பயன்படுத்தக் கூடியதாகவும் சில கருவிகள் வணிக ரீதியாகவும் உள்ளன என்று பார்த்தோம் உதாரணமாக இலவசமாக பயன்படுத்த கூடிய கருவிகளான SCCS மற்றும் RCS பற்றியும் அந்தக் கருவிகளை பற்றி அடுத்த வகுப்பில் விவாதிப்போம் ஆனால் முதலில் அவற்றில் என்ன படிகள் எல்லாம் தொடரப்பட்டு அவற்றை அடைய முடியும் என்பது பற்றி தெரிந்திருக்க வேண்டும் அல்லது சாஃப்ட்வேர் கான்ஃபிகுரேஷன் மேனேஜ்மென்ட் உருவாக்கப்படுவது பற்றி தெரிந்திருக்க வேண்டும் அவற்றைப் பற்றி அடுத்த வகுப்பில் விவாதிப்போம் இவையெல்லாம் முதன்மையாக நாம் இந்த 2 புத்தகத்தில் இருந்து எடுத்தோம்